இப்போது இந்த ஆற்றல் அறுவடை சுற்றுடன் தொடங்குவோம் எப்படி நீங்கள் செல்ல வேண்டும் என்று பார்ப்போம் மிகவும் பிரபலமான ஒன்றை எடுத்துக்கொள்வோம் நாம் மேலும் செல்லும்போது மற்ற ஆற்றல் அறுவடை மூலங்களைப் பார்ப்போம் ஆனால் தொடங்குவதற்கு சோலார் பேனலில் இருந்து தொடங்குவோம் சோலார் பேனல் ஒரு எளிய விஷயம் இப்போது நான் உங்களிடம் குறிப்பிட்டுள்ளது போல் சோலார் பேனல் அல்லது இந்த அறுவடை சாதனங்கள் ஏதேனும் ஒரு அதிகபட்ச சக்தியை வழங்கும் புள்ளியைக் கொண்டிருக்கின்றன எனவே சுற்றுப்புறத்தின் படி அதிகபட்ச மின் பரிமாற்றம் குறித்து நாம் குறிப்பிட்டுள்ள இந்த விஷயத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் அதாவது அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் சிஸ்டம்ஸ் மற்றும் சிப்புகள் ஆற்றல் அறுவடை பயன்பாடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கூறுகள் பற்றி பார்க்க வேண்டியிருக்கும் எனவே அது உண்மையில் ஏன் ஒரு முக்கியமான விஷயம் என்று பார்ப்போம் நான் என்ன செய்கிறேன் என்றால் நான் ஒன்றை வரைகிறேன் இது நேர அச்சு என்று கருதுவோம் எனவே இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறேன் இது நேர அச்சு இப்போது நான் என்ன செய்வேன் எந்த வெளியீடும் பவர் கண்டிஷனிங் அல்லது நீங்கள் செய்த எந்த அமைப்பிலும் இந்த இடத்திற்கு மின்னழுத்தத்தை நிறுத்துகிறது என்று சொல்லலாம் இது 3 3 வோல்ட் ஓரு வெளியீட்டு புள்ளி சில மின்னழுத்த புள்ளி என்று சொல்லலாம் இப்போது வெளியீட்டு சுமை இது Vout என்று சொல்லலாம்நீங்கள் சுமையாக இந்த சுமையை மாற்றிக் கொண்டே இருக்கும்போது இது Rload சரியா ஏனெனில் இந்த Rload ஐ இந்த பொடன்ஷியல் மீட்டரால் ஏற்றிக் கொண்டே இருப்பதால் மின்னழுத்தம் வீழ்ச்சியடையும் எனவே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் R ஐ ஏற்றும்போது மின்னழுத்த மதிப்பை சரியாகக் குறைக்கும் வெளிப்படையாக 0 வோல்ட் ஆகும் இந்த மின்னழுத்தம் எப்போது குறைகிறது மின்னோட்டம் அதிகரிக்கத் தொடங்கும் போது இந்த மின்னோட்டத்தின் அதிகரிப்பை வரைவோம் எனவே இந்த I இது வேறு எதுவும் இல்லை மின்னோட்டம் இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் I மற்றும் இந்த VOUT நீங்கள் அளவிடும் VOUT இந்த புள்ளியைப் பாருங்கள் இந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்ட வளைவு இரண்டையும் வெட்டும் ஒரு புள்ளி உள்ளது இது ஒரு நல்ல உகந்த புள்ளியாகும் இதைத் தாண்டி நீங்கள் செய்யும் எந்தவொரு காரியமும் உங்களுக்கு எந்த மின்னழுத்தத்தையும் தராது மின்னழுத்தம் 0 க்குச் செல்லும் இதற்குக் கீழே உள்ள எதிலும் முழுமையாக அமைப்புக்குச் சுமை ஏற்றவில்லை அதாவது நீங்கள் போதுமான அளவு மின்னோட்டத்தை ஈர்க்கவில்லை இது ஒரு பிரச்சினையாகும் ஏனெனில் சுமைகளுக்கு வேலை செய்வதற்கு போதுமான அளவு மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்திற்கு போதுமான சக்தி தேவைப்படுகிறது மேலும் மின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது எனவே இதுதான் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஸ்வீட் ஸ்பாட் ஆகும் இது உண்மையில் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் பாயிண்ட் அல்லது அதிகபட்ச பவர் பாயிண்ட் சரியா எனவே எந்தவொரு ஆற்றல் அறுவடை முறையும் எந்தவொரு அறுவடை முறையும் குறிப்பாக நீங்கள் சூரிய அல்லது காற்று அமைப்பைப் பார்க்கிறீர்கள் அல்லது இந்த மாறும் உள்ளீட்டு எரிசக்தி ஆதாரங்களில் ஏதேனும் ஒன்றைப் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகபட்ச சக்தி புள்ளியைக் கொடுக்கும் ஐசி சிப் கூறு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கும் ஏனெனில் உள்ளீடு எல்லா நேரமும் மாறுகிறது இதை நான் அழிக்கிறேன் இதன்மூலம் மற்ற பகுதியைப் தெளிவாகப் பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு போதுமான இடம் உள்ளது இதன் பொருள் இது முன்னர் விவாதித்த எல் ஓ மற்றும் பக் கன்வெர்ட்டர்களைப் போலில்லை அங்கு ஒரு குறிப்பிட்ட Vi ஒரு குறிப்பிட்ட Vout ஸ்திரத்தன்மை நோக்கங்களுக்காக உள்ளீட்டு மின்தேக்கி வெளியீட்டு மின்தேக்கிகள் இருந்தன என்று எங்களுக்குத் தெரியும் இது ஒரு LDO இது Vi எப்பொழுதும் இருக்கிறது என்று ஒரு அனுமானத்தைக் கொண்டிருந்தது இது Vi இருப்பதைப் பொறுத்தவரை Vout இருக்கும் என்று ஒரு அனுமானத்தை கொண்டிருந்தது ஆனால் அறுவடை சுற்றுகளில் Vi உண்மையில் இருக்குமா அது இருக்கிறதா அது இடைப்பட்டதா இது இடைப்பட்டது என்பது உங்களுக்குத் தெரியாது எனவே அது ஒரு பிரச்சினை எனவே சிலிக்கானில் போதுமான அளவு தர்க்கம் இருப்பதால் இது விஷயங்களை ஸ்மார்ட் செய்கிறது மற்றும் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் போன்ற வழிமுறை இருப்பதாகவும் பின்னர் மிகக் குறைந்த தரத்துடன் இருக்கும் என்றும் கருதுகிறது குறைந்ததல்ல குறைந்த தர உள்ளீடுகள் கிடைக்கக்கூடிய உள்ளீடு என்று நான் கூறுவேன் இவை அனைத்தும் மிகக் குறைந்த தர உள்ளீடு தொடர்பான குறைந்த தர அனுமானங்கள் வேண்டும் ஆற்றல் அறுவடைக்கு ஏற்ற ஒரு கூறுகளை வெளியே கொண்டு வருவதற்கு செய்யப்பட வேண்டிய முக்கிய விஷயம் இது எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் மனதில் கொள்ள வேண்டும்

எரிசக்தி அறுவடை சில்லுகளை நீங்கள் எடுத்துக் கொண்டால் நீங்கள் Vi ஐப் பயன்படுத்தினால் நீங்கள் அடிப்படையில் 2 வகையான வெளியீடுகளைப் பெறுவீர்கள் ஒன்று சாதாரண Vout என அழைக்கப்படுகிறது மற்றொன்று VLDO என அழைக்கப்படுகிறது இது பொதுவாக 2 2 வோல்ட் வரம்பைச் சுற்றி இருக்கும் இது பொதுவாக 3 3 வோல்ட் இருக்கும் வெளியீட்டு சுமைகளுடன் நீங்கள் இணைக்கக்கூடியதாக இருக்கலாம் நீங்கள் ஒரு சூரிய பேனலை சாத்தியமான உள்ளீடாக எடுத்துக் கொண்டால் உள்ளீடு குறைந்த தரமானது பிரகாசமான சூரிய ஒளி நிலைமைகளின் கீழ் அளவிடும் ஒரு சோலார் பேனல் இது உங்களுக்கு அதிகபட்சமாக சுமார் 0 5 ஐ 550 ஐக் கொடுக்க முடியும் இதை அதிகபட்சமாக எழுத 550 550 அல்லது 600 மில்லிவோல்ட் மற்றும் மிகக் குறைவாக இது அதிகபட்ச லைட்டிங் நிலை வெளிப்புறம் சரியா மேலும் குறைந்தபட்ச உள்ளீட்டு விளக்கு நிபந்தனையின் கீழ் 0 25 வோல்ட் என்று கூறுவேன்இது உங்களுக்கு முழுமையான 250 மில்லிவால்ட் வரை கொடுக்கக்கூடும் குறைந்தபட்ச நிலை இது பொதுவாக உட்புறமாக இருக்கும் நீங்கள் எவ்வளவு பெறுவீர்கள் என்று எப்படி அறிவது ஒன்று மல்டிமீட்டரைப் பயன்படுத்துவது மற்றொன்று ஒரு பொறியாளராக சில எண்களைத் தெரிந்துகொள்வது இது உங்கள் கணினியை வடிவமைக்க உங்களை அனுமதிக்கும் இது உங்கள் ஆற்றல் அறுவடை முறை அடிப்படையில் பயன்படுத்தப்படலாம் அல்லது உங்கள் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு அல்லது உங்கள் ஐஓடி அமைப்பு நீங்கள் திட்டமிடும் உங்கள் ஐஓடி சாதனம் இந்த ஆற்றல் அறுவடை முறையை பயன்படுத்தலாம் அது உட்புறத்தில் அல்லது வெளிப்புறத்தில் இருக்கலாம் அதுதான் நாங்கள் சொன்னது இது உட்புறமாக இருந்தால் என்ன வகையான லைட்டிங் நிலைமைகள் உள்ளன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உட்புறத்தில் ஒளி ஆற்றலின் அளவு என்ன ஒளி ஆற்றல் அது சரியாக வரவில்லை நான் அதை மீண்டும் எழுதுகிறேன் ஒளி ஆற்றல் ஒளி வடிவத்தில் ஆற்றல் மற்றும் என்ன வகையான லக்ஸ் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் கிடைக்கிறது நீங்கள் திட்டமிடுவதற்கு முன்பு இதை அறிந்திருக்க வேண்டும் அதற்காக நீங்கள் மிகவும் மலிவான லக்ஸ் மீட்டரை பயன்படுத்தலாம் மற்றும் லக்ஸ் மீட்டர் என்றால் என்ன நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இப்போது ஒரு அளவீடு செய்வோம் லக்ஸ் அளவு என்ன என்பதை எழுதும் நிலையில் பார்ப்போம் அதற்காக நான் இந்த லக்ஸ் மீட்டரை வெளியே இழுப்பேன் இப்போது 0 குறிப்பதைக் காண்பீர்கள் பிறகு நான் என்ன செய்வேன் இந்த மூடியை வெளியே எடுத்து நான் இருக்கும் உட்புற ஒளிக்கு எதிராக வைப்பேன் அந்த வாசிப்பு எவ்வளவு இது சுமார் 1000 லக்ஸ் சுமார் ஒன்பது நூறுக்கு அருகில் உள்ளது எனவே இது 900 முதல் 930 லக்ஸ் வரை ஏற்ற இறக்கமாக உள்ளது

எனவே எல்லாம் சரியாகச் செயல்படுகிறதா என்பதைப் பார்க்க நான் இங்கே தொடர்ந்து சுட்டிக்காட்டுவேன் ஆனால் இதை நான் தலைகீழாக மாற்றுவேன் இது உண்மையில் அதைப் படிக்கும் உறுப்பு எனவே நான் அதை மாற்றியமைத்தால் நீங்கள் இங்கு 200 பெறுவதைப் பார்க்கிறீர்கள் ஆனால் நீங்கள் வேறுமதிப்பைப் பெறுவீர்கள் 200 க்கு அருகில் ஏதேனும் ஒரு அது 185 ஆகும் எனவே இதை மூடினால் அது 0 க்கு திரும்பிச் செல்ல வேண்டும் ஆமாம் நான் அதை மூடிவிட்டேன் அதை மீண்டும் இங்கே திறக்கிறேன் எனவே நீங்கள் சுமார் 200 லக்ஸ் பார்க்கிறீர்கள் நான் இதை இப்படி திறந்து ஒளி விளக்குகளுக்கு எதிராக எதிர்கொண்டால் எனக்கு 900 லக்ஸ் கிடைக்கிறது எனவே இது உங்களுக்கு ஒரு பெரிய கதையைச் சொல்வதை நீங்கள் காண்கிறீர்கள் இது உங்களுக்கு மிகப் பெரிய கதையைச் சொல்கிறது சோலார் உட்புற சோலார் பேனலை வைத்துக் கொள்ளாதீர்கள் இது சில தன்னிச்சையான நிலைப்பாடு எனக்கு 200 லக்ஸ்அல்லது 400 லக்ஸ் கிடைத்தால் நான் மகிழ்ச்சியடைவேன் என்று சொல்லாதீர்கள் இது பேனல்களைப் பொருத்தும் சரியான வழி அல்ல உங்கள் உட்புற சோலார் பேனலில்உங்கள் எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யும் ஒளி ஆற்றலின் அளவை நீங்கள் அதிகரிக்க முடியும் உட்புறத்தில் நீங்கள் என்ன வகையான பேனல்களைப் பொதுவாகபயன்படுத்துகிறீர்கள் சரி அது உங்கள் அடுத்த கேள்வி எனவே இந்த விளக்கம் உங்களுக்கு நன்றாக இருந்தது என்று நம்புகிறேன் எளிய லக்ஸ் மீட்டர் சில நூறு ரூபாய்க்கே கிடைக்கிறது இதை நீங்கள் வாங்கலாம் மற்றும் உங்கள் IoT சாதனத்தை உட்புற பயன்பாடுகளுக்கான ஆற்றல் அறுவடையுடன் தொடங்குவதற்கு முன் ஒரு அளவீடு செய்யலாம் அதையே நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் மிகவும் நல்லது

எனவே இதை வைத்து விட்டு மேலும் சிலவற்றைக் காண்பிப்பேன் நான் உங்களுக்கு காட்ட விரும்புவது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேனல்கள் இது ஒரு சோலார் பேனல் இது தோராயமாக 2 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் 2 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும் உங்கள் ஐஓடி சாதனம் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஆகியவை இதன் பின்னால் பொருந்தும் இது சில உங்கள் கட்டிடத்தின் உள்ளே அல்லது உங்கள் வீட்டினுள் சில அளவுருக்களைக் கண்காணிப்பதாகச் சொல்வோம் இது பொதுவான சில அளவிடும் அளவுருக்களாக இருக்கலாம் நீங்கள் போக்குவரத்து சமிக்ஞைகளுக்காக வெளிப்புறத்தில் பார்த்திருக்கக்கூடிய தேவைப்படும் சில நூற்றுக்கணக்கான வாட்களைப் பெரிய பேனல்களைப் பற்றி பேசவில்லை என்பது தெளிவாகத் தெரிகிறது நீங்கள் உண்மையில் இங்கே மில்லிவாட் சக்தியைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே ஒரு கோட்பாட்டளவில் உங்களுக்கு 2 மில்லிகொடுக்க வேண்டும் என்று நீங்கள் கூறலாம் நான் 10 சதவிகிதத்தை செயல்திறனாக எடுத்துள்ளேன் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக 2 வாட் மின்சக்தியைப் பெறுவீர்கள் என்று நினைக்கிறேன் மற்றும் 2 மில்லி வாட் சுமார் 2 மில்லி வாட் இது ஒரு நல்ல தரமான பேனல் இருந்தால்மோசமான சூழ்நிலையில் நீங்கள் 2 மில்லி வாட் பெறுவீர்கள் என்று உறுதியாக குறிக்கவில்லை நீங்கள் உண்மையில்மிகக் குறைந்த மதிப்புகளைப் பெறுகிறீர்கள் இந்த பதில் மிகவும் முழுமைற்றது என்று பாருங்கள் நீங்கள் 2 மில்லி வாட் தருவீர்கள் என்று சொல்வதன் மூலம் என்ன சொல்கிறீர்கள் நல்ல அதிகபட்ச லைட்டிங் நிலையில் அதிகபட்சமாக 2 மில்லிவாட் கிடைக்கும் என்று அர்த்தம் அதிகபட்சம் என்று எதைக் குறிப்பிடுகிறீர்கள் நான் இங்கு திரும்பிச் செல்கிறேன் இந்த அதிகபட்சம் என்பதன் அர்த்தம் நீங்கள் இங்கே ஒரு எண்ணைப் பெறுகிறீர்கள் இந்த எண் 200 300 போன்றது நான் அதை எதிர்கொண்டால் அது 1000 வரை உயர்கிறது அதை விட சற்று அதிகமாக அது 100000 க்கு செல்ல வேண்டும் அது 150000 க்கு செல்ல வேண்டும் அது 200000 க்கு செல்ல வேண்டும் அது எப்போது கிடைக்கும் நீங்கள் அதை உட்புறமாகப் பெற மாட்டீர்கள் நல்ல பிரகாசமான சூரிய ஒளியின்கீழ் நீங்கள் அதைப் பெறுவீர்கள் 150000 அல்லது 150000 லக்ஸ் அல்லது 200000 லக்ஸ் கிடைக்கும் ஒரு மேகம் வந்தால் அது 50000 ஆகக் குறையும் அது 25000 வரை கூட இருக்கலாம் 10000 லக்ஸ் வரை இருக்கலாம் ஆனால் அது எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் நீங்கள் பார்க்கும் உட்புறத்தைப் பற்றி என்னவென்று நான் பார்த்தேன் நீங்கள் இதைச் செய்தால் உங்களுக்கு 1000 கிடைக்கும் இதைச் செய்தால் நீங்கள் 200 க்கு கீழே இருப்பீர்கள் இங்கே கூட உட்புறத்தில் உங்களுக்கு இந்த சிக்கல் உள்ளது நீங்கள் பேனல்களை ஒழுங்காக திசைதிருப்பினால் ஒழிய நீங்கள் மிகவும் திறமையான முறையில் அறுவடை செய்ய முடியாது ஆகையால் இந்த பேனல்கள் அனைத்தும் நன்றாக உள்ளன இந்த அமைப்பிலிருந்து அதிகபட்ச சக்தியையும் ஆற்றலையும் நீங்கள் பிரித்தெடுக்கக்கூடிய வகையில் அவற்றை திசைதிருப்புவதை உறுதி செய்ய வேண்டும் இது ஒரு கடினமான பணி அல்ல இது ஆற்றல் அறுவடை பற்றிய அறிவு இல்லாமல் எனது பேனல் என்னவாக இருக்க வேண்டும் நான் பெற வேண்டிய வெளியீட்டு மின்னழுத்தம் என்னவாக இருக்க வேண்டும் எனது மின்னணு அமைப்பை நான் எப்படி வடிவமைக்கிறேன் எனது அளவுருவை அளவிடுவதற்கு சில நியாயமான வெளியீட்டைப் பெறுவதற்காக இவை எல்லாம் இது உண்மையில் கடினமான பிரச்சினையாகும் ஆனால் ஒரு பொறியியலாளராக எனது முந்தைய வகுப்புகளில் ஒன்றில் நான் குறிப்பிட்டுள்ளேன் நீங்கள் இணையத்தில் கிடைக்கும் இலவச கருவிகளைப் பயன்படுத்தத் தயங்கக்கூடாது நீங்கள் உருவகப்படுத்த வேண்டும் நீங்கள் ஒருபோதும் தயங்கக்கூடாது எனவே நீங்கள் உண்மையில் எதையும் வாங்குவதற்கு முன் அப்படி ஏதாவது உருவகப்படுத்தி பார்க்க வேண்டும் உங்கள் மடிக்கணினியைப் பயன்படுத்தி ஏதாவது செய்ய முயற்சித்து முழு சுழற்சியையும் உருவகப்படுத்த முடியுமாஎன்று பார்க்க வேண்டும் பின்னர் நீங்கள் அதை நடைமுறையில் சரியாக அடைய முடியுமா என்று பார்க்க வேண்டும் எனவே இந்த புல்லட் அனைத்தையும் ஒன்றாக இணைப்போம்நிச்சயமாக இந்த எடுத்துக்காட்டுகள் அனைத்தையும் நீங்களே முயற்சிக்க உங்கள் சொந்த கொஞ்சம் நடைமுறையை உருவாக்க நீங்கள் இதை செய்ய வேண்டும் நான் இப்போது கணினிக்கு மாறுகிறேன் இது எனது கணினி மற்றும் நான் என்ன செய்வேன் நான் ஒரு சிமுலேட்டரைத் தொடங்குவேன் நான் என்ன செய்கிறேன் என்பதைக் குறித்துக் கொள்ளுங்கள் ஸ்பை்ஸ் என்ற சிமுலேட்டரைத் தொடங்குகிறேன் டி இதை இங்கே உங்களுக்காக எழுதுகிறேன் மன்னிக்கவும் அது எங்கே குறிக்கப்பட்டுள்ளது என்று பார்ப்போம்

எனவே எல் ஸ்பைஸ் இது லீனியர் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தில் இருந்து வந்தது பெர்க்லி ஸ்பைஸ்ஐ அடிப்படையாகக் கொண்டது மேலும் இது ஒரு கல்வி பதிப்பை வெளியிட்டுள்ளது இது கல்வி பதிப்பாகும் கற்க இது இலவசம் யின் நேரியல் தொழில்நுட்பங்களின் பல மாதிரிகள் உள்ளன மற்றும் கூறு மாதிரிகள் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைக்கின்றன எந்தவொரு நேரியல் தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்படும் கூறுகளும் கிடைக்கின்றன நீங்கள் அடிப்படையில் சுற்றை உருவகப்படுத்தலாம் இது சுற்று உருவகப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது நான் விரிவாக விளக்கப் போவதில்லை ஏனெனில் உருவகப்படுத்துதல்கள் வெவ்வேறு வகைகளில் உள்ளன இது நீங்கள் செய்கிற மிக முக்கியமான விஷயம் நீங்கள் உண்மையில் செய்கிற சர்க்யூட் சிமுலேஷன் கூறுகள் ஒரு கூறு மாதிரி என அழைக்கப்படும் அம்சங்களைக் கொண்டிருக்கும் இது உண்மையில் கூறுகளின் நடத்தையை நன்றாக விவரிக்கிறது இது உண்மையில் கூறு மாதிரி நான் விவரங்களுக்கு வரப்போவதில்லை ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஸ்பைஸைப் பயன்படுத்தியிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உதாரணமாக பி ஸ்பைஸ் பெர்க்லி ஸ்பைஸிலிருந்து வருகிறது பெர்க்லி ஸ்பைஸ் வெவ்வேறு நபர்கள் இதைத் தழுவியிருக்கிறார்கள் பி ஸ்பைஸ் அங்கிருந்து வந்தது அதே ஸ்பைஸ் கருவி உருவகப்படுத்துதல் கருவி உண்மையில் எல் டி ஸ்பைஸிலும் தோன்றும் அதை எல் டி ஸ்பைஸ் என்று அழைக்கிறோம் ஏனெனில் இது பல நேரியல் தொழில்நுட்ப கூறுகளைக் கொண்டுள்ளது எனவே தொழில்நுட்ப ஸ்பைஸைத் திறந்து சில ஆற்றல் அறுவடை செய்ய முயற்சிப்போம் எரிசக்தி அறுவடை சுற்றுகள் இந்த எல் டி ஸ்பைஸில் அறுவடை சுற்றுகள் சரியா மிகவும் பிரபலமான எல் சி 3105 எனப்படும் எரிசக்தி அறுவடை சிப்பை உங்களுக்குக் காண்பிக்கிறேன் சி 3105 நேரியல் தொழில்நுட்பங்களிலிருந்து உருவாக்கப்பட்டது மற்றும் ஒரு சுற்றுவட்டத்தை உருவாக்குங்கள் என்று நான் கூறும்போது இதன் மூலம் நீங்கள் ஒரு சுற்றுவட்டத்தை உருவாக்க முடியும் சிப் ஊசிகளை சிப் பின்களைச் சுற்றி பல செயலற்ற கூறுகளை நிரப்புங்கள் சி 3105 ஒரு பூஸ்ட் மாற்றி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பூஸ்ட் மாற்றி உங்களுக்கு ஏன் பூஸ்ட் மாற்றி தேவை ஏனெனில் ஆற்றல் அறுவடை பயன்பாடுகளில் நீங்கள் மிகக் குறைந்த தர உள்ளீடுகளைப் பெறுகிறீர்கள் மேலும் குறைந்த தர உள்ளீடு எடுக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக நான் உங்களுக்கு ஒரு நியாயமான ரெய்ல் மின்னழுத்தத்தை தருகிறேன் 3 2 அல்லது 3 3 என்று சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட கூறுகளை நான் ஏன் தேர்வு செய்தேன் சரி இது அடிப்படை தாங்கி கண்காணிப்பு பயன்பாட்டுக்குத் திரும்பிச் செல்கிறது தாங்கி கண்காணிப்பு பயன்பாடுஒரு எடுத்துக்காட்டு என எடுத்துக்கொண்டேன் பந்து தாங்கு உருளைகளின் நிலை கண்காணிப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இந்த எல் சி 3105 ஐப் பயன்படுத்தும் பந்து தாங்கு உருளைகள் அப்படியானால் எல் சி 3105ஐ உருவகப்படுத்த முடியுமா எனப் பார்ப்போம் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு எனக்கு எந்த விதமான சார்பும் இல்லை ஆனால் ஆற்றல் அறுவடை சிப்புகள் மற்றும் கூறுகள் உள்ளன நிறைய வேலைகள் உண்மையில் நேரியல் தொழில்நுட்பத்தால் செய்யப்படுகின்றன மேலும் TI மற்றும் MAXIM உடனும் செய்யப்படுகின்றன உண்மையில் TI க்கு BQ 25504 என்று அழைக்கப்படும் மற்றொரு சிப் உள்ளது இது மிகவும் பிரபலமான எரிசக்தி அறுவடை ஆற்றல் அறுவடை சிப் ஆகும் அங்கு ஒரு உள்ளீடு சூரிய அல்லது தெர்மோஎலக்ட்ரிக் ஜெனரேஷனை ஒரு உள்ளீடாகக் கொண்டுள்ளது சி 3105 யிலும் அவ்வாறே உள்ளது இது அடிப்படையில் ஒரு உண்மையில் உங்களுக்கு நன்கு தெரிந்த டி சி டி சி மாற்றி ஆற்றல் அறுவடை சில்லுகள் பெரும்பாலானவை அடிப்படையில் வேறு சில வடிவங்களை உருவாக்குகின்றன அவை அடிப்படையில் டி சி டி சி மாற்றிகள் சரியா ஆனால் அவை வேறு ஒன்றும் இல்லை பூஸ்ட் மாற்றிகள் நாம் பூஸ்ட் மாற்றிகளைப் பற்றி ஏற்கனவே விவாதித்தவற்றிற்கு திரும்பிச் செல்வோம் அங்கு ஒரு வழக்கமான பின்னூட்டம் உள்ளது வெளியீடு சென்ஸிங் செய்யப்படுகிறது இது ஒரு முழுமையான க்ளோஸ்டு லூப் அமைப்பு PWM ஜெனரேட்டர் உள்ளது மற்றும் PWM வெளியீடு அடிப்படையில் தொடரை பாஸ் உறுப்பை இயக்குகிறது மற்றும் PWM இன் டியூடி சுழற்சி உண்மையில் வெளியீட்டு மின்னழுத்தத்தை தீர்மானிக்கிறது சரியா உள்ளீடு வெளியீடு PWM சமிக்ஞையால் தீர்மானிக்கப்படுகிறது இவை அனைத்தும் நாம் பேசினோம்ஆற்றல் அறுவடை தொடர்பாக இந்த பூஸ்ட் மாற்றிக்கு என்ன சிறப்பு உள்ளது என்பது கேள்வி எனவே எல் சி 3105 உடன் சில உருவகப்படுத்துதல்களைப் பார்ப்போம் அதன் பின் லேயவுட் மற்றும் பலவற்றை புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள் எனவேசரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூறுகளைப் பொறுத்து வெளியீடு எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்க்கவும் எனவே இது பின்னணி இப்போது எல் ஸ்பைஸைத் திறக்கலாம் என் திரைக்கு செல்லலாம் ஸ்பைஸை இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம்நீங்கள் எளிதாக அதை நிறுவலாம் அது ஒரு கனமான கோப்பு அல்ல அதை நிறுவவும் பின்னர் எல் சி 3105 உள்ளீட்டைத் திறக்கவும் இதை நீங்கள் காணுங்கள் இது எல் சி 3105 அடிப்படையில் நான் நேரியல் தொழில்நுட்ப வலைத்தளத்திற்குச் சென்றேன் நாம் எல் சி 3105 மற்றும் அதனுடன் தொடர்புடைய சுற்று பதிவிறக்கம் செய்தோம் இந்த சிப் வாங்குவதற்கு முன்பு எதையும் உருவாக்குவதற்கு முன்பு இந்த சிப் மற்றும் இந்த அனைத்து கூறுகளையும் இணைக்கவும் உங்களிடம் உள்ள நிலைமைகளுக்கு இது பொருத்தமானதா என்பதை உருவகப்படுத்திப் பார்க்கவும் ஒரு உள்ளீடு இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை நான் சோலார் பேனலுக்கு பதிலாக இந்த உள்ளீட்டு மின்னழுத்த மூலத்துடன் மாற்றுகிறேன் பின்னர் இது Vout மற்றும் இது உங்களுக்கு வெளியீட்டில் 3 3 வோல்ட் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது பின்னூட்டம் Vout லிருந்து பின்புறத்திலிருந்து பின்னூட்ட பின் வழியாக கிடைக்கிறது இது ஒரு மின்தடை டிவைடர் நெட்வொர்க் மற்றும் அடிப்படையில் இது உங்களுக்கு எப்போதும் 3 3 இருக்கும் வகையில் வெளியீட்டை வழங்குகிறது எனவே இது ஒரு சிப் ஆகும் இது ஒரு பூஸ்ட் மாற்றி பூஸ்ட் மாற்றி மட்டுமல்லஒரு எல் ஓவும் உள்ளது வெளியீட்டில் மற்றும் உங்களிடம் அவுட் 2 உள்ளது இது எல் ஓ வெளியீடாகும் மேலும் இது Pgood என்று அழைக்கப்படுகிறது இது ஒன்றுமில்லை ஆனால் பவர் குட் மற்றும் இது நீங்கள் ஒரு மைக்ரோகண்ட்ரோலருடன் இடைமுகப்படுத்தக்கூடிய ஒரு வெளியீட்டு பின் சி 3105 இலிருந்து வரும் Pgood மற்றும் மைக்ரோகண்ட்ரோலரின் GPIO பின்னுடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் கூடுதல் செயல்பாடுகளைப் பயன்படுத்த வலியுறுத்தும்போதெல்லாம் இந்த பின்னைப் பயன்படுத்தவும் உண்மையில் இதுதான் நமது தாங்கி பயன்பாட்டில் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் மேலும் நான் தாங்கு உருளைகளின் நிலை கண்காணிப்பின் பின்னணியில் இந்த பின் பற்றி உங்களிடம் பேசினேன் எனவே தயவுசெய்து அந்த விவாதத்தையும் பாருங்கள் எனவே இது ஒரு விஷயம் மேலும் சிறப்பானது இந்த எம் சி ஆகும் இது அடிப்படையில் அதிகபட்ச பவர் பாயிண்ட் கண்ட்ரோல் பின் ஆகும் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு சிறப்பு பின் ஒன்றைச் செய்து வருகிறது இது ஒரு பக் பூஸ்ட் அல்லது ஒரு பூஸ்ட் ஒரு சாதாரண பூஸ்ட் மாற்றிக்கு மாறாக ஆற்றல் அறுவடை மாற்றிக்கு உள்ளீடு சில நேரங்களில் 0 க்கும் செல்லலாம் மற்றும் வெளியீட்டு மின்னணுவியல் சுமை ஏற்றப்படக்கூடாது என்பதே முந்தைய வகுப்புகளில் விவாதங்களில் இதைச் சொன்னோம் எனவே நாம் திரும்பிச் செல்வோம் நாம் அதை செய்யவில்லை எனவே நாங்கள் அதை ஒற்றை என்று நினைத்தேன் எனவேநான் வார்த்தையை சரியாகப் பயன்படுத்த வேண்டும் தவறு இங்கு இருக்கிறது எனவே இது பேனலாக இருக்க முடியாது ஒற்றை செல் 25 டிகிரி வெப்பநிலை நிலைமைகளின் கீழ் அதிகபட்சம் 600 மில்லிவோல்ட்டைக் கொடுக்கிறதுமற்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது இந்த மின்னழுத்தம் குறைந்து கொண்டே இருக்கும் அது அதிகபட்ச லைட்டிங் நிலையில் உள்ளது மற்றும் நீங்கள் குறைந்தபட்ச உட்புற விளக்கு நிலையில் 250 மில்லிவோல்டை பெறலாம் இந்த எம் சி பின் என்ன செய்கிறதென்றால் நீங்கள் 2 கலங்களை வைத்தால் எனவே நான் சொன்னது போல் நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் விவாதத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் MPPC இல் 2 சூரிய மின்கலங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல லைட்டிங் நிலையில் 1 2 வோல்ட் அதிகபட்சம் கிடைக்கும் இதை 700 மில்லிவால்ட் MPPC ஆக அமைக்கலாம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இங்கே இருக்கும் இந்த மின்தடையங்களுடன் நீங்கள் இங்கே காணும் இந்த பின் இந்த மின்தடையங்களுடன் இங்கே இந்த மின்தடையங்கள் உண்மையில் MPPC புள்ளியை 700 மில்லிவோல்ட்களாக அமைக்கும் நான் 700 மில்லிவோல்ட்களைப் புரிந்துகொள்வதற்கு சில எடுத்துக்காட்டுகளைத் தருகிறேன் இப்போது இது அடிப்படையில் சோலார் பேனல் ஆகும் இது உங்களுக்கு நல்ல லைட்டிங் நிலையில் 1 2 வோல்ட் மற்றும் உட்புற நிலைமைகளின் கீழ் திறந்த சுற்றுகள் உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வெளியீட்டைக் கொடுக்கும் ஆனால் லக்ஸ் மோசமாக இருப்பதால் நீங்கள் அதிக சக்தி வெளியீட்டை ஈர்க்க முடியாது இந்த புள்ளி இந்த உள்ளீடு ஒருபோதும் 700 மில்லிவோல்ட்களின் செட் பாயிண்டிற்கு கீழே விழாது அதாவது இந்த Vout நிச்சயமாக 3 3 ஐ எட்டக்கூடும் ஆனால் வெவ்வேறு சுமைகளுடன் இணைக்கப்படும் போது ஒரு மைக்ரோ கன்ட்ரோலரை உள்ளடக்கிய பக் மாற்றியின் வெளியீடுசுமைடன் இணைக்கப்படும்போது அல்லது அதில் ரேடியோவை உள்ளடக்கியிருக்கும்போது இதில் சென்சார்கள் அனைத்தும் மற்றும் மற்ற சக்தி guzzling ஆற்றலை எடுத்துக்கொள்ளும் கூறுகள் இருக்கும்போதும் எலக்ட்ரானிக்குகள் அங்கு இந்த உள்ளீடு 700 மில்லி வோல்ட்க்குக் கீழே போகாமலிருக்கும் நிபந்தனையின் கீழ் வேலை செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் இதைத்தான் அது செய்கிறது எனவே உங்கள் மைக்ரோ கன்ட்ரோலரில் இயங்கும் பவர் மேனேஜ்மென்ட் அல்காரிதம் மின்சாரம் நுகரும் கூறுகளை இயக்குவதற்கான ஆற்றல்மின்தேக்கியிலிருந்து வர வேண்டும் என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் பஃபர் செய்த பிறகு மின்தேக்கி வழியாக வழங்கப்பட வேண்டும் சேமித்து வைத்து ஒரு முறை சேமித்து வைத்ததை உறுதி செய்த பிறகு சக்தி நுகர்வு கூறுக்கு வழங்குவதற்கான சக்தியும் உள்ளது இந்த வழியில் இந்த உள்ளீட்டு அமைப்பு வீழ்ச்சியடையாது இங்கு 0 வெளியீடு இந்த MPPC பின் மூலம் தடுத்தால் உங்களுக்கு ஒருபோதும் அந்த நிலை ஏற்படாது எனவே இங்கே அதுதான் முக்கிய புரிதல் எனவே நான் என்ன செய்தேன் நான் சோலார் பேனலுக்கு சமமான கூறுகளை ஒரு மின்னழுத்த மூலமாக மாற்றினேன் நான் ஏன் அதை செய்தேன் ஏனென்றால் உண்மையான செயலாக்கத்தின் அடிப்படையில் நான் என்ன செய்தேன் என்பதை உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் எனவே இதை முதலில் இயக்குகிறேன் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது உள்ளீடு என்னவென்று நீங்கள் பார்க்கக்கூடிய உள்ளீட்டில் உள்ளீடு 1 வோல்ட்டாக அமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே உள்ளீடு 1 வோல்ட் ஆகும் இங்குள்ள வெளியீடு 0 3 ஆக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு சுமை நிச்சயமாக உள்ளது மேலும் இது வெளியீட்டில் 3 3 ஐ உங்களுக்கு வழங்க வேண்டும் எனவே பார்ப்போம் நீங்கள் உருவகப்படுத்த விரும்பினால் 'Run' ஜ அழுத்தவும் எனவேஇது உருவகப்படுத்துதலைத் தொடங்கியுள்ளது உருவகப்படுத்துதல் வெளியீடு இங்கே உள்ளது என்று நான் பார்க்க விரும்புகிறேன் இந்த வெளியீட்டை நான் பார்க்க விரும்புகிறேன் எனவே மெதுவாக அது கட்டமைக்கப்படுவதை நீங்கள் காணலாம் அது அந்த வெளியீட்டில் சில மின்னழுத்தத்திற்கு நிலைபெற்றிருப்பதைக் காண்பீர்கள் மின்னழுத்தம் என்ன கவனமாக பாருங்கள் இந்த வெளியீடு 3 3 ஆகும் இது உண்மையில் 3 3 ஆக உருவாக்கப்பட்டுள்ளது எனவே உள்ளீடு 1 வோல்ட் மற்றும் வெளியீடு 3 3 என நீங்கள் காணலாம் இந்த வரி உள்ளீடு ஒரு வோல்ட் மற்றும் வெளியீடு 3 3 என்பதைக் குறிக்கிறது மிகவும் நல்லது

ஓவிலிருந்து வெளியீடுகளையும் காண்பிக்கிறேன் எனவே இங்கே இருப்பதை இங்கே கிளிக் செய்கிறேன் இது என்ன இது உங்களுக்கு 2 2ஐ தருகிறது மற்றும் இது சுவாரஸ்யமானது இந்த 2 2 வோல்ட் ஆகும் இது 3 3 ஐ விட மிகக் குறைவு நீங்கள் இங்கே ஆற்றலை அறுவடை செய்கிறீர்கள் இதை மூடிவிடுகிறேன் நான் இதை உண்மையில் ஒன்றாக வைத்திருப்பேன் அப்படியானால் இதைப் புரிந்து கொள்வீர்கள் இதுதான் சோலார் பேனல் ஒரு சோலார் பேனலுக்கு சமமானதை நீங்கள் இணைத்தவுடன் நான் இப்போது மின்னழுத்தத்தை இணைத்துள்ளேன் இப்போது நீங்கள் 2 2ஐ நேராகப் பெறுவீர்கள் அதுதான் இந்த வரி இந்த 2 2 நீங்கள் எடுத்து மைக்ரோ கன்ட்ரோலரை இயக்கும் மைக்ரோ கன்ட்ரோலரை இயக்கி தாங்கி பந்து தாங்கியின் வெப்பநிலையைப் பெற்று மற்றும் அந்த மதிப்பை சேமிக்கிறது நீங்கள் 3 3 ஐப் பெற்றவுடன் நீங்கள் 3 3 ஐப் பெறப் போகிறீர்கள் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் ஏனென்றால் இந்த பவர் குட் சமிக்ஞை வெளியீடு 3 3 க்குச் செல்லும் என்று சொல்லப் போகிறது இந்த காலத்திற்குப் பிறகு அது 3 3 க்குச் சென்று உறுதிப்படுத்துகிறது பின்னர் அதிக சக்தி நுகரும் கூறுகளையும் இந்த அதிக ஸ்லைட் நேரம் 3950 புலம் தேவைப்படும் கூறுகளையும் குறிப்பு நேரம் 3950 மின்னழுத்தம் மற்றும் உணர்திறன் மற்றும் தகவல்தொடர்பு செயல்பாட்டையும் முடிக்க முடியும் உள்ளீட்டில் நீங்கள் 1 வோல்ட்ஐ பெறுகிறீர்கள் என்று இங்கே கருதப்படுகிறது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது இப்போது இந்த எளிய கருவியைப் புரிந்துகொண்ட பின் தேவையான வெளியீட்டை நீங்கள் உண்மையில் எவ்வாறு பெற முடியும் நடைமுறையின் அடிப்படையில் அதை அடைவதற்கு நான் செய்ததை உங்களுக்கு தாங்கி கண்காணிப்பு பகுதி இணைத்துள்ள எல் சி சுற்று வெளியீட்டைக் காண்பிப்பேன் எனவே உங்கள் கவனத்தை இங்கே திருப்புகிறேன் அங்கு வெளியீட்டு மின்னழுத்தம் உங்களுக்கு 3 2 கொடுக்க வேண்டும் நீங்கள் பார்க்க முடிகிறதா இந்த வெளியீட்டை இங்கே நீங்கள் நன்றாகக் காணலாம் எனவே முதலில் இதைப் பார்ப்போம் இது 1 வோல்ட் உள்ளீடு சிமுலேட்டரை நினைவுகூருங்கள் நாங்கள் 1 வோல்ட் ஏடிசி உள்ளீட்டைக் கொடுத்தோம் நாங்கள் VLDO ல் 2 2 வோல்ட் பெற வேண்டும் மேலும் Vout லிருந்து 3 3 வோல்ட் பெற வேண்டும் எனவே அதற்கான 2 வெளியீடுகளைப் பார்ப்போம் இந்த மல்டிமீட்டரைப் பார்ப்போம் எனவே இந்த வெளியீட்டை நான் முதலில் உங்களுக்குக் காண்பிப்பேன் இது 2 2 ஆகும் 2 16 வோல்ட் மற்றும் இது 3 22 வோல்ட் இது 3 3 வோல்ட்டுகளுக்கு நெருக்கமானது எனவே பெரிய பாடம் என்ன என்னவென்றால் உண்மையில் ஆற்றல் அறுவடை அறுவடை தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி முயற்சி உங்கள் IOT சாதனத்தின் சக்தி தொகுதியைக் கட்டமைக்க அவசரப்பட்டு கூறுகளை வாங்கி முயற்சி செய்ய வேண்டாம் கட்டமைக்கப்பட்ட வழியில் செல்க உங்கள் உட்புற பயன்பாட்டிற்காக நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் சோலார் பேனலுடன் முயற்சிக்க விரும்புகிறீர்கள் அல்லது ஒரு தெர்மோ எலக்ட்ரிக் ஜெனரேட்டருடன் முயற்சிக்க விரும்புகிறீர்கள் இங்கு வெப்பநிலை வேறுபடும் அதனை வரவிருக்கும் காலத்தில் ஒரு நாள் உங்களுக்குச் செய்து காட்ட முடியுமா என்பதைப் பார்ப்போம் எனவே முதல் விஷயம் என்னவென்றால் நீங்கள் உள்ளீடு உட்புறத்தில் அல்லது வெளிப்புறத்தில் எதில் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு மற்ற விஷயங்களுக்கு விரைந்து செல்ல வேண்டாம் கிடைக்கக்கூடிய ஆற்றல் அறுவடை சிப்கள் கூறுகள் பல ஐ அவை வேலை செய்ய வேண்டிய நிலைமைகளைப் பாருங்கள் இது 200 லக்ஸ் இது 1000 லக்ஸ் ஆக இருக்குமாவேண்டிய உள்ளீட்டு நிலை உள்ளீட்டு ஆற்றல் கிடைக்கும் தன்மை அவற்றை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும் அதன்பிறகு நீங்கள் புரிந்துகொண்ட அந்த அளவுருக்களை இந்த நல்ல சிமுலேட்டரில் வைக்க வேண்டியிருக்கும் நம் கவனத்தை இங்கே திருப்பி இந்த விவாதத்தை முடிக்கலாம் நீங்கள் திரும்பிச் சென்று இந்த மதிப்புகளை இந்த சிமுலேட்டரில் வைக்க வேண்டும் நான் இங்கே 1 வோல்டை வைத்திருக்கிறேன் நீங்கள் பார்க்க முடியும் 1 வோல்ட் இந்த வரியால் இங்கே காட்டப்பட்டுள்ளது இதை விரிவாக்க முடிந்தால் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அது பரவாயில்லை இது இன்னும் நன்றாக இருக்கிறது இதை நீங்கள் காணலாம்என்னால் இந்த பகுதியை நன்றாக விரிவாக்க முடியும் ஆம் எனவே உள்ளீட்டில் இதுதான் நமக்குக் கிடைக்கிறது மேலும் உள்ளீட்டில் 1 வோல்ட்டுக்கு நெருக்கமான ஒன்றை நீங்கள் பெறுகிறீர்கள் இது ஏன் இங்கே வேறு ஒன்றைக் காட்டுகிறது இது உள்ளீட்டில் 1 வோல்ட் நீங்கள் அடிப்படையில் வைத்திருக்கிறீர்கள் எனவே நாம் முயற்சி செய்யலாம் என்று தோன்றுகிறது இன்னும் ஒரு காரியத்தைச் செய்கிறேன் இதை மூடுகிறேன் அதை மீண்டும் உருவகப்படுத்துகிறேன் மிகவும் எளிமையாக எனவே இந்த உருவகப்படுத்துதலை இயக்கவும் ஒவ்வொன்றாக உள்ளீட்டை பார்க்கவும் உள்ளீடு இங்கே இருக்கும் உருவகப்படுத்துதலில் ஏதோ தவறு ஏற்பட்டுவிட்டது எனவே ஆமாம் இதில் ஏதோ தவறு ஏற்பட்டது மன்னிக்கவும்

எனவே இதை மூடிவிடுகிறேன் அதாவது எல் சி கோப்பை திறந்து மறுதொடக்கம் செய்து உருவகப்படுத்துவதை எழுதுங்கள் முதலில் வெளியீட்டை முயற்சிப்போம் வெளியீட்டில் என்ன நடக்கிறது என்பதைப் பார்ப்போம் அது மெதுவாக 3 3 ஆம் வரை உருவாக்கப் பட வேண்டும் இது இங்கே 3 வோல்ட் என்பதை நீங்கள் காணலாம் அது வெளியீட்டில் 3 3 வரை நிலைப்படுத்துகிறது பின்னர் ஆம் அது 3 3 ஆக நிலைப்படுத்தப்பட்டுள்ளது சரி VLDO க்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் VLDO 2 2 இல் உள்ளது அதைத்தான் நாம் அளவிட்டோம் மற்றும் உள்ளீடு சிறிது சத்தமாக இருக்கிறது சில காரணங்களால் சத்தமாக இருக்கிறது சில காரணங்களால் அது உங்களுக்கு 1 வோல்ட் உள்ளீட்டில் கொடுக்க வேண்டும் எனவே நான் அதை சரியான இடத்தில் கிளிக் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லையெனில் அது உங்களுக்கு தவறான வெளியீட்டைக் கொடுக்கும் எனவே இது உள்ளீடு எனவே நீங்கள் உண்மையில் அதை இங்கே கிளிக் செய்ய வேண்டும் நான் அதை வேறு எங்காவது கிளிக் செய்கிறேன் அது கிரவுன்ட் செல்லும் மின்னோட்டம் மற்றும் சத்தம் அனைத்தையும் உங்களுக்குக் காட்டுகிறது எனவே அது சரியான புள்ளி அல்ல எனவே 1 வோல்ட் உள்ளீடு மற்றும் வெளியீடு 3 3 ஆகவும் எல் ஓ வெளியீடு உண்மையில் 2 வோல்ட் 2 2 வோல்ட் ஆகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் உங்கள் ஐஓடி சாதனத்திற்கான மின்சாரம் வழங்கல் தொகுதியை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இவை அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையே இது தெரியப்படுத்துகிறது ஒரு செயல் விளக்கத்தை நான் உங்களுக்குக் காண்பித்தாலும் நாம் செய்த எல்லாவற்றிற்கும் ஆற்றல் அறுவடை செய்யாத தொகுதிகளுக்கு கூட இது உண்மைதான் நீங்கள் ஒரு பேட்டரி அடிப்படையிலான அமைப்பைப் பயன்படுத்த முயற்சிக்கிறீர்கள் என்றாலும் இந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் உண்மையில் இந்த உருவகப்படுத்துதல் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் உண்மையில் பின்வருவனவற்றைச் செய்ய எதிர்நோக்கலாம் அது என்ன இதை நீங்களே முயற்சி செய்யலாம் ஆனால் நாம் பேசிய புல்லட்களை நீங்கள் இணைக்க வேண்டும் முந்தைய வகுப்பில் நான் பேசிய இந்த விஷயத்தை கவனியுங்கள் ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்யுங்கள் ஒரு சூப்பர் மின்தேக்கியை சார்ஜ் செய்யுங்கள் நிலைமைகள் நன்றாக இருக்கும்போது இது ஆற்றலைச் சேமித்தல் மற்றும் சேமிப்பகம் ஒரு பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கும் சூப்பர் மின்தேக்கியை சார்ஜ் செய்வதற்கும் பொருந்தும் இந்த சிறிய எல்டி ஸ்பைஸ் உருவகப்படுத்துதல் முயற்சிகளில் இப்போது வெளியீட்டில் பேட்டரி வைத்து பார்த்து அல்லது பொருத்தமான பரிமாணத்தில் வெளியீட்டில் ஒரு மின்தேக்கி வைத்து மற்றும் உள்ளீட்டு நிலைமைகள் கீழ் 200 300 400 லக்ஸ் உள்ள ஒரு சூரிய மின்கலத்தை பயன்படுத்தி பெறக்கூடிய வெளியீட்டை உள்ளீடாகப் பயன்படுத்தினால் வெளியீடு என்ன என்று பாருங்கள் மற்றும் இந்த பேட்டரியை சார்ஜ் செய்யக்கூடிய அல்லது இணைக்கக்கூடிய ஒரு பேட்டரி மூலத்தை நீங்கள் எவ்வாறு இணைக்க முடியும் என்பதைப் பாருங்கள் சூப்பர் மின்தேக்கியை இந்த சூப்பர் மின்தேக்கியை முழுமையாக சார்ஜ் செய்ய எவ்வளவு நேரம் ஆகும் என்பதைப் பாருங்கள் இந்த அனைத்தும் இந்த வெளியீட்டில் ஒரு சூப்பர் மின்தேக்கி அல்லது வெளியீட்டில் ஒரு பேட்டரி இந்த அனைத்தையும் உருவகப்படுத்துதல் ஆய்வு மூலம் நன்றாக பயில முடியும் என்னைப் பொறுத்தவரை இது நீங்கள் உருவாக்க முயற்சிக்கும் ஐஓடி அமைப்பின்மின் விநியோகத் தொகுதியை நீங்கள் கட்டமைக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம் தொடங்கிய இந்த LTC 3105 சிப் விவாதத்தை பூர்த்தி செய்ய இந்த செயல் விளக்கத்தைத் தொடர்வோம்

நாம் இந்த சிப் எடுத்துள்ளோம் இதன் ஆற்றல் அறுவடை பாகங்கள் பற்றிய முழுமையான அடிப்படை புரிதல் வேண்டும் ஆற்றல் அறுவடைத் தொகுதிகளைப் பயன்படுத்தி நீங்கள் மின் வழங்கல் தொகுதி உருவாக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் என்ன என்று குறித்துக் கொள்ள வேண்டும் எனவேஇந்த எல் சி 3105 இல் விவாதத்தை முடித்து இந்த சிப் தொடர்பான ஆற்றல் அறுவடை குறித்த விவாதத்தை முடிக்க வேண்டும் சி 3105 ஒரு சிறிய சூரிய மின்கலத்தைப் பயன்படுத்தலாம் என்று நான் சொன்னேன் ஒரு சூரிய மின்கலம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அறை வெப்பநிலையில் 25 டிகிரி அல்லது அதுபோல் 600 மில்லிவோல்ட்களை 0 5 முதல் 0 6 மில்லிவோல்ட் கொடுக்கும் அதற்கும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது குறையும் இது எல்லாம் நன்றாக இருக்கிறது ஆனால் விஷயம் என்னவென்றால் அது அதிகபட்சம் என்று நாம் சொல்வது சரிதான் வெவ்வேறு உற்பத்தியாளர்கள் வெவ்வேறு நிரப்பு காரணிகளுடன் வெவ்வேறு வகையான சூரிய மின்கலங்களை உங்களுக்கு வழங்குவதைப் பாருங்கள் மேலும் பல தொடர்புடைய செயல்திறன் ஒரு முக்கியமான புள்ளியாகும் இது சோலார் பேனலின் பின்னால் உள்ள உண்மையான கதை சூரிய மின்கலங்கள் மற்றும் சூரிய பேனல்களை இடைமுகப்படுத்துவது எவ்வாறு என்பதில் எனது சொந்த அனுபவம் என்னவென்றால் நான் பொதுவாக ஒரு சோலார் பேனலில் இருந்து வெளியீட்டை எடுப்பதில் இன்னும் கொஞ்சம் பழமைவாதியாக இருக்கிறேன் நான் இங்கே எழுதியவற்றில் ஒன்றை கவனியுங்கள் நான் எழுதிய இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் என் கருத்தை நீங்கள் காண்கிறீர்கள் என்பது இது எப்போதும் உண்மை இல்லை ஆனால் நீங்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு சதுர சென்டிமீட்டர் சோலார் பேனலை எடுத்துக் கொண்டால் வெளிப்புற நிலையில் நீங்கள் 10 மில்லிவாட் பெற முடியும் என்று நான் நினைக்கிறேன் பல உற்பத்தியாளர்களின் கூற்று நீங்கள் 50மில்லிவாட்டைக் கூட பெற முடியும் என்பது உண்மையாக இருக்கலாம் மேலும் இது உண்மையாக இருக்கலாம் நீங்கள்என்பதை அறிவீர்கள் இந்த வெளியீட்டை பெறலாம் ஆனால் சோலார் பேனலின் பரிமாணத்திற்கான உங்கள் அனைத்து கணக்கீட்டு நோக்கங்களுக்காகவும் வெளிப்புற பயன்பாடுகளுக்கு எது பொருத்தமானது என்பதை நீங்கள் தோராயமாக எடுத்துக்கொள்ளலாம் உட்புறத்திற்கு வாருங்கள் எந்தவொரு பழமைவாத அணுகுமுறையிலும் நீங்கள் இந்த அளவு பேனலில் 1 முதல் 10 மைக்ரோவாட் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் கூறுவேன் ஆனால் மீண்டும் நீங்கள் உட்புறத்தில் 100 மைக்ரோவாட் பெற வேண்டும் என்பதே கூற்று இவை அனைத்தும் அடிப்படையில் இந்த உற்பத்தியாளர்கள் இந்த மாற்றுத் திறனைப் பற்றி பேசுகிறார்கள் எனது கணக்கீடுகளில் நான் 10 சதவிகிதத்தை மட்டுமே எடுத்துள்ளேன் இது மிகவும் பழமைவாதமானது எனவே 1 சதுர சென்டிமீட்டர் பேனலில் இருந்து மின் உற்பத்தி என்ன என்பது குறித்த இந்த விவாதத்தை நான் அடிக்கடி கூறுவேன் அது பெரும்பாலும் சர்ச்சையாக இருக்கும் நான் என்ன கூறினாலும் நீங்கள் எதையாவது சிறப்பாகப் பெறுவீர்கள் நிச்சயமாக நான் சொல்வதை விட மோசமான எதையும் நீங்கள் பெற மாட்டீர்கள் எனவே தயவுசெய்து உங்கள் எல்லா கணக்கீடுகளிலும் இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள் நான் இறுதி எனச் சொல்வதைப் பின்பற்ற வேண்டாம் உண்மையாக என் அனுபவமும் எனது மதிப்பீடுகளும் தவறாகப் போகவில்லை ஏனெனில் நான் வெளிப்புறத்தில் 1 சென்டிமீட்டர் சதுர பேனலுக்கு 10 மில்லி வாட் மற்றும் உட்பறத்தில் சுமார் 1 மைக்ரோவாட் முதல் 10 மைக்ரோவாட் வரை போன்ற ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளேன் அனைத்து உட்புற பயன்பாடுகளுக்கும் 10 மைக்ரோவாட் வரை கூட செல்லலாம் என்று நான் கூறுவேன் சரி இது ஒரு பகுதி மற்றொரு பகுதி என்னவென்றால் நான் டவுன்ஸ்டிரீம் எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லும்போது நீங்கள் கவனிக்க வேண்டும் நான் டவுன்ஸ்டிரீம் சொல்லும்போது ஒரு ஏடிசி இருக்கிறது என்று அர்த்தம் மைக்ரோ கன்ட்ரோலரே மற்றொரு சுமை ஏடிசி என்பது ஏடிசி என்றால் ஏடிசியுடன் இணைக்கப்பட்டுள்ள சென்சார்கள் உள்ளன அவற்றின் நுகர்வு கூறுகள் எந்தவொரு மைக்ரோ கன்ட்ரோலர் கம் ரேடியோவுடன் தகவல்தொடர்புகளைச் செய்யத் தொடங்குவதற்கு முன்பு வழக்கமான BLE ரேடியோ போன்ற குறைந்த சக்தி ரேடியோவை எந்தவொரு தகவல்தொடர்பு நோக்கத்திற்காகவும் பயன்படுத்துவதற்கு முன்பு நீங்கள் கண்டிஷனிங் கண்காணிப்பு பற்றிகூறியது போன்ற எந்தவொரு உணர்திறன் நடவடிக்கையையும் செய்வதற்கு முன்பு நீங்கள் சில தந்திரங்களைச் செய்ய வேண்டும் ஆனால் இவை அனைத்தும் எல் சி 3105 என்பது நாம் காண்பிப்பதைப் போல ஒரு உள்ளீடு நாங்கள் விவாதித்ததைப் போல 1 வோல்ட் உள்ளீடு வழங்கப்படும்போது அதற்கு நீங்கள் எல் ஓ வெளியீட்டிற்கு சில செயல்பாடுகளுக்காக சக்தி வெளியீட்டை ஈர்க்கத் தொடங்குவதற்கு முன் அல்லது உண்மையில் சென்சார் மதிப்பினை தகவல்தொடர்பு செய்வதற்கு முன்னர் அது பல கட்டங்களைக் கடந்து செல்கிறது சி 3105 இது ஒரு எச் எஸ் சிப் ஆற்றல் அறுவடை அமைப்புகள் சிப் இது செய்யும் முதல் கட்டம் தொடக்க கட்டம் என்று அழைக்கப்படும் ஓ ரெகுலேஷனுக்குச் சென்று எல் ஓ வெளியீட்டை நேரடியாக உங்களுக்கு வழங்கும் இதன் அர்த்தத்தை இந்த படத்தில் காட்டுகிறேன் இது அடிப்படையில் இங்கே உள்ளது இது நன்றாக புரியும் எனவே இந்த எல் ஓ இங்கே என்பதை நான் சுட்டிக்காட்டும் இடத்தில் எல் ஓ வெளியீட்டை நீங்கள் காணலாம் இது அடிப்படையில் 2 2 வோல்ட் சரியா இது இங்கே இருக்கும் 2 2 வோல்ட் புள்ளியாகும் சிப் விவரக்குறிப்பிலிருந்து அதிக சக்தியை ஈர்க்க முடியாது நீங்கள் ஈர்க்கக்கூடியது சுமார் 6 மில்லியம்பியர் மின்னோட்ட அளவில்தான் மீண்டும் இது தரவுத் தாள் கூறுவது எனவே நீங்கள் மைக்ரோ கன்ட்ரோலரை சிறந்த முறையில் மாற்றலாம் மற்றும் நீங்கள் எல் ஓ வெளியீட்டில்செய்யக்கூடிய சில அடிப்படை உணர்திறனை செய்யலாம் உண்மையில் விஷயம் என்னவென்றால் இது ஏன் வருகிறது முதலில் கவனமாக இங்கே பாருங்கள் இந்த எல் ஓவை பாருங்கள ஓ இன்னும் சிறிது நேரம் எடுத்துள்ளது ஏனென்றால் நான் இங்கு வைத்துள்ள கூறுகளினால் எல் ஓ வெளியீடு Vout ஒப்பிடும்போது மெதுவாக நிலைபெறுகிறது என்ற உணர்வை உங்களுக்கு தருகிறது ஆனால் அது உண்மை இல்லை இந்த உண்மையான Vout உடன் ஒப்பிடும்போது எல் ஓ வெளியீடு வேகமாக நிலைபெறுகிறது என்பதைக் காட்டுவதை நான் உங்களிடம் விட்டு விடுகிறேன் எனவே இதை முயற்சி செய்யுங்கள் நீங்கள் முயற்சி செய்து திரும்பி வந்து Vout மற்றும் இந்த எல் ஓ வெளியீட்டின் பங்கை எது மிக விரைவாக வர வேண்டும் என்பதை மாற்றியமைத்தல் தொடர்பான கேள்விகளை என்னிடம் கேட்க வேண்டும் இது நீங்கள் இங்கே பார்த்தது உண்மையான தூண்டி மற்றும் இது பூஸ்ட் மாற்றியின் தூண்டி மற்றும் தூண்டி வழியாக பாயும் மின்னோட்டம் உண்மையில் இந்த அலை அலை அலையான தன்மையை உங்களுக்குத் தருகிறது நீங்கள் நிலைப்படுத்த விரும்பினீர்கள் எனவே ஒரு நல்ல மதிப்பை நிலைப்படுத்தும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் பின் சீராக்கியின் வெளியீட்டைப் பயன்படுத்தத் தொடங்குங்கள் உண்மையில்நீங்கள் அடிப்படையில் இந்த உண்மையான முடிவுக்கு வரும் முன் பல சுவாரஸ்யமான விஷயங்களை செய்ய முடியும் உதாரணமாக நீங்கள் இந்த உள்ளீட்டை சரி செய்யுங்கள் இந்த உள்ளீட்டை நீங்கள் மாற்றுங்கள் ஏனெனில் இது 250 மில்லி வோல்ட்குறைந்த மின்னழுத்தத்திற்கு கூட வைக்கப்படலாம் உண்மையில் Vout ல்என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கவும் Vout உண்மையில் மிகவும் தாமதமாக நிலைத்தன்மைக்கு வருகிறது உண்மையில் எனது சில சோதனைகளில் நான் பின்னால் ஒரு புள்ளி நகர்த்தினால் 3 3 இங்கு மிக மெதுவாக வரும் உண்மையில் 1 6 வோல்ட் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது மெதுவாக 3 3 ஆக உயரும் நீங்கள் இங்கே பார்க்கும் அதே வேளையில் எல் ஓ வெளியீடு ஏற்கனவே வந்திருக்கும் அது உங்களுக்கு 2 2 ஐக் கொடுக்கும் நீங்கள் மைக்ரோ கன்ட்ரோலரை சுவிட்சிங் செய்வதற்கும் மற்ற விஷயங்களைச் செய்வதற்கும் ஏற்கனவே இதைப் பயன்படுத்தத் தொடங்கலாம் இது ஒரு விஷயம் சி 3105 இந்த ஆற்றல் அறுவடை சிப்களில் பொதுவாக இருக்கும் மற்றொரு அம்சம் என்னவென்றால் குறை மின்னழுத்த லாக் டவுன் இது ஏன் முக்கியமானது ஏனென்றால் இந்த உள்ளீட்டு சக்தியை நீங்கள் பார்த்த ஒரு தொகுப்பு போன்ற உள்ளீட்டு சக்தி நீண்ட காலத்திற்கு இல்லாதிருக்கலாம் நான் இங்கே வைத்திருந்த உருவகப்படுத்துதல் படத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட உள்ளீட்டு சக்தி நீண்ட காலத்திற்கு இல்லாவிட்டால் இந்த எல் சி இப்போது இந்த திசையில் சக்தியை ஏற்று கிரவுன்ட் செய்ய முடியும் என்பதால் எல் சி வெளியீடு மறைந்துவிடுவதை நாம் விரும்பவில்லை இந்த வழியில் பவர் ஃப்ளோட் நடப்பதை இங்கு மின் உற்பத்தியைக் குறைவதையும் நாம் விரும்பவில்லை எனவே இதை ஒரு முழுமையான ஷட் டவுன் நிலையில் வைக்க வேண்டும் அதாவது வெளியீடு எதுவாக இருந்தாலும்நாம் எல் சி தலைகீழாக சக்தியை ஈர்க்கவும் வெளியீட்டு மின்னழுத்தத்தை குறைக்கவும் விரும்பவில்லை இங்கு குறை மின்னழுத்த லாக் டவுன் உண்மையில் முக்கியமானதாக உள்ளது இந்த மாற்றி சிப் உண்மையில் நிலையானது என்பதை உறுதி செய்வதற்காக நான் இங்கு எழுதியுள்ளபடி முழுமையான ஷட் டவுன் செய்ய வேண்டும் இறுதியாக இந்த சிறிய கதைக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்பல உட்பொதிக்கப்பட்ட சிஸ்டம்ஸ் நாம் பணிபுரியும் எலக்ட்ரானிக்ஸ் உண்மையில் இதை வரைந்து கொண்டிருக்கும் சி வெளியீட்டை நாங்கள் 3 3 வோல்ட்டாகக் கண்டால் நீங்கள் ஒரு தகவல்தொடர்பு செய்தால் நீங்கள் சில சென்சிங் கம்ப்யூட் செய்து பின்னர் ஒரு தகவல்தொடர்பு செய்தால் உங்களுக்கு 20 முதல் 35 மில்லி ஆம்பியர் வரை எந்த இடத்திலும் தேவைப்படும் மிகக் குறுகிய காலத்திற்கு 1 முதல் 4 மில்லி விநாடிகளுக்கு இதுமின் நுகர்வு உங்களுக்கு மின்சக்தி தேவை உண்மையில் மேலே உள்ள தேவை மின் நுகர்வு அல்ல இது உண்மையில 70 மில்லி வாட் அல்லது அதுபோல் ஏதேனும் ஒரு நுகர்வுதான் உங்களுக்குத் தேவைப்படும் நாம் மைக்ரோகண்ட்ரோலரை ஸ்லீப் செய்தால் ஸ்லீப் மின்னோட்டங்கள் பொதுவாக 4 மைக்ரோ ஆம்பியர்கள் உங்களுக்கு ஒரு 12 முதல் 15 மைக்ரோ வாட்களுக்கு இடையில் சக்தி எங்கும் தேவைப்படலாம் எனவே இந்த சக்தி தேவை 70 இன் உச்ச சக்தி தேவை 15 மில்லி வாட் ஸ்லீப் சக்தி தேவை இவை அனைத்தும் உங்கள் பேனலின் அளவு சரியாக எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க வழிவகுக்கிறது எனவே நான் உங்கள் சொல்ல விரும்பியது என்னவென்றால் உங்கள் பேனலின் அளவு பெரியதாக இருக்கும் இது உங்கள் சக்தி மேலாண்மை வழிமுறையை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதைப் பொறுத்தது ஆற்றல் அறுவடை முறைகள் என்றால் சென்சார்கள் என்றால் இது உங்கள் சக்தி மேலாண்மை வழிமுறையை நீங்கள் வடிவமைக்க வேண்டியது மிக முக்கியமான தேவை உண்மையில் பந்து தாங்கி தாங்கும் நிலை கண்காணிப்பு அடிப்படையில் அதைச் செய்து கொண்டிருந்தது நான் உங்களுடன் பாய்வு விளக்கப்படத்தைப் பற்றி விவாதித்தேன் இது இப்போது மிக முக்கியமானது என்பதை நீங்கள் காணலாம் இது உண்மையில் அனைத்து இடைவெளிகளையும் நாம் விவாதித்ததையும் நிரப்புகிறது